ஒரு அசைவு தொட்டி பயோ ரியாக்டர் 500 ஆர் பி எம் செயலில் 1 காற்றழுத்தத்தில் 37 டிகிரி சென்டி கிரேட் வெப்பநிலையில் செயல்படும்போது டைனமிக் ரெஸ்பான்ஸ் முறையில் KL a கண்டெடுக்க கிடைத்த தகவல் காற்று மூலம் ஆக்சிஜன் தரப்பட்டுள்ளது மில்லி வோல்ட் மீட்டர் மூலம் டி ஓ அளக்க உபயோகிக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட தகவலை கொண்டு KL a வை கண்டுபிடியுங்கள் நான் என் முனைவர் பட்டத்திற்கு செய்த ஆராய்ச்சியில் சேகரித்த தகவல் இது நேரம் மற்றும் டி ஓ இதில் நேரம் செகண்ட்ஸ் மற்றும் டிஓ மில்லி வோல்ட் இல் வைத்து KL a கண்டுபிடியுங்கள் நாம் எப்போதும் போல சில வினாக்களை எழுப்புவோம் நமக்கு என்ன தேவை டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் மூலமாக பயோரியாக்டரின் KL a மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது மில்லி வோல்ட் எதிராக செல்கள் இல்லாத திரவியத்தில் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை அளப்பதே டைனமிக் ரெஸ்பான்ஸ் மெத்தட் ஆகும் நீங்கள் டி ஓ அளக்கும் கருவியும் அதன் செயல்முறை எலக்ட்ரோ கெமிக்கல் கோட்பாடு பிளாட்டினம் கேத்தோடு மற்றும் வெள்ளி ஆநோடு போன்றவற்றை நினைவு கூறுங்கள் இதுவொரு இலக்ட்ரோகெமிக்கல் அமைப்பு ஆதலால் ஒரு எலக்ட்ரோலைட் அதாவது KCl இல் வைக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் ஒரு சிறிய அறைக்குள் வைக்கப்பட்டு அதை ஆக்சிஜன் புகக் கூடிய மென் படலம் சூழ்ந்து உள்ளது இப்படிப்பட்ட செயல்பாடு திரவியத்தில் வைத்து அளக்கப்படும் ஆக்சிஜன் உள்ளே புகும் விகிதம் புகுந்து இரண்டு இலக்ட்ரோடுகளை அடைந்து அதனுடன் செயல்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யும் உள்வாங்கும் ஆக்சிஜன் அளவு இந்த மின் உற்பத்திக்கு விகிதாசாரம் ஆக இருக்கும் இங்கே அந்த உற்பத்தியாகும் மின் ஓட்டத்தை மில்லி ஓல்ட் இல் அளக்கிறோம் இதுவே டி ஓவை குறிக்கும் இது என் முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் நான் KL a வாயிலாக அளந்த டி ஓ நமக்கு பயோரியாக்டர்இன் செயல் நிபந்தனைகள் 500 ஆர் பி எம் செயல் 1 காற்றழுத்தம் மற்றும் 37 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை ஆகும் வெப்பநிலை கிளர்ச்சி விகிதம் ஆர் பி எம் காற்றின் அளவு காற்றழுத்தம் இந்த அளவுகோல்கள் எல்லாம் KL a மதிப்பில் குறிப்பிடத்தக்க பாதிப்பு இருக்கும் என்பதை நாம் முன்பே சொற்பொழிவில் பார்த்தோம் எனவே இந்த அளவுகோல்களை எல்லாம் சரியாக அமைத்து பிறகு KL a அளக்க வேண்டும் இதன் மூலம் பயோரிஆக்டர் இன் ஆக்சிஜன் இடமாற்றம் திறனை அறிவோம் மூன்றாவது கேள்வியாக கொடுக்கப்பட்டவை வைத்து எவ்வாறு தேவையை கண்டுபிடிப்போம் lncc cO2 kL at என்பதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் CO2 என்பது டி ஓ லேவெல் கன்சன்ட்ரேஷன் C என்பது திரவிய கட்டத்தில் உள்ள கன்சன்ட்ரேஷன் வாயு கட்டத்திலுள்ள ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் உடன் சம நிலையில் இருப்பது இதை ஒருவரை கட்டத்தில் ln cc cO2 vs t இட்டால் kL a in a slope வரை படத்திற்கு தேவையான கணிப்பு மேலே காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் டி ஓ அளவு அதிகரித்து பிறகு நிலையான மதிப்பான 1 1 ன்றை அடைவது காணலாம் திரவியத்தின் கட்டம் வாயு கட்டத்துடன் நிறைவுற்ற நிலை அடைந்ததை இது குறிப்பிடும் எனவே இந்த மில்லி ஓல்ட் மதிப்பு உடன் விகிதாசாரம் ஆக உள்ளது எனவே அதை c மதிப்பாக எடுத்துக் கொள்வோம் ln cc cO2 மதிப்புகளை வெவ்வேறு நேரத்தில் கணிப்போம் ln cc cO2 மதிப்புகளை நேரத்திற்கு எதிராக ஒரு வரை கட்டத்தில் இட்டால் நமக்கு ஒரு வளைவு அமைப்பு கிடைக்கும் கிடைக்கும் இந்த வளைவில் நீர் கோடாக இருக்கும் இடத்தை மட்டும் ஆக்சிஜன் உட்கொள்ளலுக்கு எடுத்துக்கொள்வோம் அதை kL a ஸ்லோப் கண்டறிய உபயோகிப்போம் முதல் மூன்று புள்ளிகள் வளைவில் உள்ளதால் அதை விட்டுவிடுவோம் 56 நொடியில் நேர்கோடு நிலை தொடங்குகிறது அதிலிருந்து எல்லா புள்ளிகளும் எடுத்துக்கொண்டு R2மதிப்பு 0 94 என்று கண்டறிவோம் இதுவே நமது பொருத்தப்பட்ட இக்குவேஷன் ஸ்லோப் 0 0914s ஆகும் KL a வை நாம் மணி நேரம் அடிப்படையில் கொடுப்போம் எனவே per hour அடிப்படையில் KL a 329h ஆகும்